கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால்களில் உள்ள பாடத்திற்கு மீண்டும் வரவேர்கிறேன் எனவே கடைசி வகுப்பில் அடிப்படை இன்டர்நெட் கட்டமைப்பை அல்லது தன்னாட்சி அமைப்பு மற்றும் இன்டர்நெட் சேவை வழங்குநர்களின் அடிப்படையில் பார்த்தோம் இப்போது நெட்வொர்க் அட்ரஸிங்க்கான தேவை பற்றி நாம் விவாதிக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் ஐபி அட்ரஸிங்களின் இந்த கருத்தைப் பயன்படுத்தி பிணையத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட ஹோஸ்டை எவ்வாறு தனித்துவமாக அடையாளம் காண்பீர்கள் என்பதை நாம் பார்ப்போம் எனவே இங்கே ஐபி பதிப்பு 4 அல்லது ஐபிவி 4 ஐ சுருக்கமாக அழைக்கிறோம் எனவே இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் அல்லது ஐபி பாரம்பரியமாக அல்லது ஐபியின் ஆரம்ப பதிப்பு ஐபி பதிப்பு 4 ஆகும் இப்போது இது ஐபிவி 4 ஐப் பயன்படுத்தும் பெரும்பாலான நேரமாகும் ஐபிவி 4 இலிருந்து மக்கள் ஆராய்ந்த ஐபியின் மற்றொரு பதிப்பு இருந்தது இது பொதுவாகப் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அல்லது பல நாடுகளில் ஐபிக்களின் குறிப்பிட்ட பதிப்பும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஐபி என அழைக்கப்படுகிறது பதிப்பு 6 அல்லது ஐபிவி 6 சுருக்கமாக எனவே முதலில் ஐபிவி 4 ஐ விவரங்களில் பார்ப்போம் பின்னர் ஐபி பதிப்பு 6 அல்லது ஐபிவி 6 இன் விவரங்களுக்குச் செல்வோம் எனவே IPv4 இல் எனவே ஒரு குறிப்பிட்ட அட்ரஸிங் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஐபி அட்ரஸிங்க்கான தேவை என்னவென்றால் அட்ரஸிங்ஒரு பிணையத்தையும் அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கிற்குள் ஒரு தனிப்பட்ட ஹோஸ்டையும் அடையாளம் காண வேண்டும் எனவே இது நெட்வொர்க்கையும் நெட்வொர்க்கிற்குள் இருக்கும் ஹோஸ்டையும் தனித்தனியாக அடையாளம் காண வேண்டும் எனவே நெட்வொர்க் அட்ரஸிங்க்கான ஒரு கூறு உங்களிடம் உள்ளது மேலும் பிணையத்திற்குள் ஒரு ஹோஸ்டை தனித்துவமாக அடையாளம் காண உங்களுக்கு ஒரு கூறு இருக்க வேண்டும் எனவே நாம் அஞ்சல் அட்ரஸிங்யைச் செய்யும் முறை எனவே ஒரு போஸ்டல் அட்ரஸிங் ஏற்பட்டால் இந்த இந்தியா போன்ற இடங்களின் பெயரை அந்த மேற்கு வங்காளத்திற்குள் அந்த கரக்பூருக்குள் அல்லது மாவட்ட காலப்பகுதியில் மேற்கு மிட்னாபூர் என்று கூறுகிறோம் அங்கிருந்து அது ஒரு கரக்பூர் பின்னர் கரக்பூரிலிருந்து ஐ டி கரக்பூர் வரை பின்னர் இறுதியாக சந்தீப் சக்ரவர்த்தி எனவே இந்த வழியில் இந்த முழு படிநிலை வழியும் ஒரு அஞ்சல் அஞ்சலில் ஒரு நபரை தனித்துவமாக அடையாளம் காண உதவுகிறது இதேபோல் இந்த படிநிலை வழி ஒரு பிணையத்தில் ஒரு ஹோஸ்டை தனித்துவமாக அடையாளம் காண உதவும் எனவே ஐபிவி4 இல் இந்த அடிப்படை வரிசைமுறை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே முழு யோசனையும் உடைக்க வேண்டும் இந்த முழு அட்ரஸிங் இடத்தையும் இரண்டு குழுக்களாக ஒரு குழு நெட்வொர்க் அட்ரஸிங் பகுதிக்கும் இரண்டாவது குழு ஹோஸ்ட் அட்ரஸிங்பகுதிக்கும் எனவே IPv4 இல் ஹோஸ்டின் அட்ரஸிங்யை அடையாளம் காண 32 பிட்களைப் பயன்படுத்தினோம் எனவே இந்த 32 பிட் அட்ரஸிங் பிணைய அட்ரஸிங்பகுதி மற்றும் ஹோஸ்ட் அட்ரஸிங் பகுதி என பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த 32 பிட்டையும் பிணைய அட்ரஸிங் மற்றும் ஹோஸ்ட் அட்ரஸிங்யாக எவ்வாறு பிரிப்பீர்கள் என்பது பழைய யோசனையாக இருந்தது எனவே பழைய யோசனை ஒரு உன்னதமான அட்ரஸிங் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்த வேண்டும் இந்த நெட்வொர்க் அட்ரஸிங் கூறுக்கு நீங்கள் நிலையான எண்ணிக்கையிலான பிட்களைக் கொண்டுள்ளீர்கள் மீதமுள்ள பிட்கள் ஹோஸ்ட் அட்ரஸிங் கூறுகளுக்கானது எனவே நெட்வொர்க்குக்கும் ஹோஸ்டுக்கும் இடையில் ஒரு நிலையான பிரிவு உள்ளது அதன்படி முழு அட்ரஸிங் இடமும் பல கிளாஸ்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த குறிப்பிட்ட கருத்தை நாம் க்ளாஸ்புல் அட்ரஸிங் என்று அழைத்தோம் எனவே இப்போதெல்லாம் நாம் இந்த உன்னதமான அட்ரஸிங் கருத்தை பயன்படுத்தவில்லை ஆனால் உன்னதமான அட்ரஸிங்பற்றிய இந்த யோசனை இப்போதெல்லாம் நாம் உண்மையில் என்ன பயன்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஐபி அட்ரஸிங்யின் இந்த முழு தத்துவமும் இந்த உன்னதமான அட்ரஸிங்கருத்தாக்கங்களிலிருந்து வந்தது எனவே இந்த உன்னதமான அட்ரஸிங் கருத்தை சிறிய விவரங்களில் பார்ப்போம் எனவே கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங்யில் இது எனக்கு 32 பிட் அட்ரஸிங் இந்த 32 பிட் அட்ரஸிங்இடமும் உள்ளது என்ற பரந்த கருத்து நான் அதை பிணைய அட்ரஸிங்மற்றும் ஹோஸ்ட் அட்ரஸிங்யாக பிரிப்பேன் கிளாஸ் A கிளாஸ் B கிளாஸ் C கிளாஸ் D மற்றும் கிளாஸ் E ஆகியவற்றிலிருந்து எங்களுக்கு ஐந்து வெவ்வேறு கிளாஸ்கள் உள்ளன எனவே இந்த ஐந்து வெவ்வேறு கிளாஸ் அட்ரஸிங்கள் இப்போது முதல் கேள்வி என்னவென்றால் நீங்கள் இந்த முழு அட்ரஸிங் இடத்தையும் ஐந்து வெவ்வேறு கிளாஸ்களாகப் பிரிக்கிறீர்கள் கிளாஸ் A கிளாஸ் B கிளாஸ் C கிளாஸ் D மற்றும் கிளாஸ் E இந்த தனிப்பட்ட கிளாஸ்களை நீங்கள் எவ்வாறு தனித்துவமாக அடையாளம் காண்பீர்கள் எனவே அதற்காக நாம் உன்னதமான அட்ரஸிங்யில் க்ளாஸ்புல் அட்ரஸிங்யில் என்ன செய்கிறோம் முதல் சில பிட்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே உங்கள் முதல் பிட் 0 ஆக இருந்தால் அது ஒரு கிளாஸ் A அட்ரஸிங் முதல் இரண்டு பிட்கள் 1 மற்றும் 0 எனில் அது கிளாஸ் B அட்ரஸிங் முதல் மூன்று பிட்கள் 1 1 0 எனில் அது ஒரு கிளாஸ் சி அட்ரஸிங் அவை 1 1 1 0 எனில் அது ஒரு கிளாஸ் D அட்ரஸிங் அது 1 1 1 1 எனில் அது ஒரு கிளாஸ் E அட்ரஸிங் இப்போது சுவாரஸ்யமாக இங்கே நீங்கள் இந்த சொற்கள் எதுவும் அல்லது ஒரு வகுப்பிற்கான இந்த அடையாளங்காட்டி எதுவும் மற்றொன்றின் சரியான முன்னொட்டு அல்ல என்பதைக் காணலாம் எனவே இந்த 32 பிட் பிட் ஸ்ட்ரீமை ஸ்கேன் செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் முதல் பிட் 0 என்று நீங்கள் கண்டறிந்தால் அது ஒரு கிளாஸ் A அட்ரஸிங் முதல் பிட் 1 எனில் நீங்கள் இரண்டாவது பிட்டைப் பாருங்கள் இரண்டாவது பிட் 0 எனில் அது கிளாஸ் B ஐபி அட்ரஸிங் இரண்டாவது பிட் 1 எனில் நீங்கள் மூன்றாவது பிட்டைப் பாருங்கள் மூன்றாவது பிட் 0 எனில் அது கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங் மூன்றாவது பிட் 1 எனில் நீங்கள் நான்காவது பிட்டைப் பாருங்கள் நான்காவது பிட் 0 எனில் அது கிளாஸ் டி ஐபி அட்ரஸிங் நான்காவது பிட் 1 எனில் அது கிளாஸ் E ஐபி அட்ரஸிங் எனவே பிட்களை ஸ்கேன் செய்வதன் மூலமும் ஒரு பிட் ஷிப்ட் ஆபரேஷனைச் செய்வதன் மூலமும் பின்னர் ஒரு தர்க்கரீதியான ANDing ஐயும் செய்வதன் மூலம் குறிப்பு நேரம் 0613 ஐப் பார்க்கவும் நீங்கள் இருக்கும் ஐபி அட்ரஸிங்யின் தொடர்புடைய கிளாஸ் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் பயன்படுத்தப்பட்டது இப்போது இந்த ஐந்து வெவ்வேறு கிளாஸ் அட்ரஸிங்களுக்கு உங்களிடம் இந்த வகையான பிணைய அட்ரஸிங் மற்றும் ஹோஸ்ட் அட்ரஸிங் பிரிவு பகுதி உள்ளது ஆனால் அதற்குச் செல்வதற்கு முன்பே ஐபி அடிப்படையிலான புரோட்டோகால்யில் மல்டிகாஸ்ட் என்ற கருத்து எங்களிடம் உள்ளது எனவே இது என்ன மல்டிகாஸ்ட் என்பது ஒரு பாக்கெட்டை ஒரு இலக்குக்கு அனுப்புவதற்கு சிறிது நேரம் தேவைப்படுகிறது மாறாக இலக்குகளின் குழு எனவே உங்களிடம் ஒரு குழு இயந்திரங்கள் உள்ளன அவை ஒற்றை அட்ரஸிங்யால் அடையாளம் காணப்படுகின்றன நீங்கள் ஒரு பாக்கெட்டை அனுப்ப முயற்சிக்கும்போதெல்லாம் அந்த குழுவில் உள்ள அனைத்து இயந்திரங்களுக்கும் பாக்கெட் வழங்கப்படும் எனவே இது ஒரு ஒளிபரப்பு அஞ்சலைப் போன்றது அல்லது எப்போதாவது அதை ஒரு மல்டிகாஸ்ட் அஞ்சல் என்று அழைக்கிறோம் எனவே ஒரு மல்டிகாஸ்ட் மெயிலாக இருந்தால் நீங்கள் அதை அனைத்து பி டெக் மாணவர்களுக்கும் அல்லது சி இ துறைக்கும் அனுப்ப விரும்பினால் சொல்லுங்கள் எனவே உங்கள் அட்ரஸிங்அனைத்து பி டெக் மாணவர்களுக்கும் சி இ துறை ஐ டி கரக்பூர் கரக்பூர் 721302 மேற்கு வங்கம் இந்தியா இந்த அட்ரஸிங்யால் நீங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகிறீர்கள் என்றால் அந்த கடிதத்தின் நகல் அனைத்து பி டெக் மாணவர்களுக்கும் அனுப்பப்படும் அங்கு இருக்கும் ஐ டி கரக்பூரின் கணினி அறிவியல் துறையில் உள்ளவர்கள் எனவே இதுதான் கருத்து மல்டிகாஸ்ட் ஐபி மல்டிகாஸ்டின் இந்த கருத்தையும் பயன்படுத்துகிறது மேலும் மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸிங்களைப் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளைச் செய்யுங்கள் எனவே இந்த கிளாஸ் டி அட்ரஸிங்கள் மல்டிகாஸ்ட் அட்ரஸிங்கள் இந்த ஆரம்ப பிட்களுடன் ஆரம்ப பிட்கள் 1 1 1 0 ஆக இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸிங்கள் 224 புள்ளி 0 புள்ளி 0 புள்ளி 0 முதல் 239 புள்ளி 255 புள்ளி 255 புள்ளி 255 வரை தொடங்குகின்றன எனவே இந்த குறியீட்டிற்கு சுருக்கமாக இந்த குறிப்பிட்ட குறியீட்டை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் இந்த 32 பிட் ஐபி அட்ரஸிங் இந்த 32 பிட் ஐபி அட்ரஸிங் 8 பிட் துகள்களாக பிரிக்கிறோம் எனவே நாம் 8 பிட் துகள்களாகப் பிரித்தால் 8 பிட்களில் நான்கு வெவ்வேறு துகள்கள் இருக்கும் எனவே இது முதல் துண்டாகும் இது இரண்டாவது 8 பிட் துண்டாகும் இது மூன்றாவது 8 பிட் துண்டாகும் இது நான்காவது 8 பிட் துண்டாகும் எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட துண்டும் 8 பிட் துண்டாகும் எனவே உங்களிடம் 8 பிட் சொல்ல வேண்டும் 1 0 1 1 1 0 1 1 1 0 0 0 1 0 0 0 1 1 0 0 1 1 1 0 1 0 1 1 0 0 இது போன்றது இப்போது ஐபி அட்ரஸிங்யின் பிரதிநிதித்துவம் அதை புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் எழுதுகிறோம் இந்த புள்ளியிடப்பட்ட தசம வடிவம் என்ன புள்ளியிடப்பட்ட தசம வடிவம் இந்த 8 பிட்களுக்கு இந்த 8 பிட் பைனரியை 8 பிட் முழு எண்ணில் குறிக்கிறோம் எனவே நாம் அதை 8 பிட் முழு எண்ணில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் பின்னர் ஒரு புள்ளியை வைக்கிறோம் பின்னர் இதை மீண்டும் 8 பிட் முழு எண்ணாகக் குறிக்கிறோம் எனவே இந்த 8 பிட் முழு எண் மீண்டும் ஒரு புள்ளி மூன்றாவது 8 பிட் முழு எண் ஒரு புள்ளி மற்றும் இறுதி 8 பிட் முழு எண் எனவே அந்த வழியில் ஒரு ஐபி அட்ரஸிங் 203 டாட்110 டாட் 30 டாட் 42 போன்றது எனவே இவை ஒவ்வொன்றும் 8 பிட் முழு எண்கள் இப்போது இது 8 பிட் முழு எண்ணாக இருந்தால் அதிகபட்சம் நீங்கள் சக்தி 8 வரை 2 வரை இருக்க முடியும் எனவே நீங்கள் அதற்குச் செல்லலாம் எனவே 2 சக்தி 8 ஆக இருக்கும் எனவே நீங்கள் அனைத்து 1 களுடன் தொடங்கினால் அது அதிகபட்சம் குறைந்தபட்சம் 2 1 4 1 2 3 4 நீங்கள் எல்லா 1 களில் இருந்து எல்லா 0 களுக்கும் செல்லலாம் எனவே உங்களிடம் 1 இன் பொருள் இருந்தால் அது 255 2 சக்தி 8 கழித்தல் 1 ஆக இருக்கும் எனவே இது 255 ஆக வருகிறது எனவே இந்த தனி புள்ளியிடப்பட்ட தசமங்கள் அவை 0 முதல் 255 வரை செல்கின்றன எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் 0 முதல் 255 வரை செல்லலாம் எனவே முழு ஐபி அட்ரஸிங்யையும் புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இப்போது இந்த புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் அவை மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸிங்கள் 224 டாட் 0 டாட் 0 டாட் 0 முதல் 239 டாட் 255 டாட் 255 டாட் 255 வரை இருக்கும் எனவே 224 இந்த நான்கு கிராம் 1 1 1 0 ஐ ஒத்திருக்கிறது பின்னர் மீண்டும் நான்கு 0 கள் மேலும் 239 1 1 1 0 உடன் ஒத்திருக்கிறது எனவே இதன் பொருள் இது 1 1 1 0 0 0 0 0 முதல் மீதமுள்ள துண்டின் முதல் துண்டாக இருக்கும் பின்னர் 1 1 1 0 1 1 1 1 அதனால் 239 உடன் ஒத்திருக்கிறது எனவே இது 224 முதல் 239 வரை நகர்கிறது இது மல்டிகாஸ்ட் பயன்பாடாகும் இந்த கிளாஸ் E ஐபி அட்ரஸிங்கள் அவை எதிர்கால பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டவை அவை பொதுவாகப் பயன்படுத்தப்படுவதில்லை எனவே இது 240 புள்ளி 0 புள்ளி 0 புள்ளி 0 முதல் 255 புள்ளி 255 புள்ளி 255 புள்ளி 255 ஆகும் எனவே அவை எதிர்கால பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன ஐபி அட்ரஸிங்களின் மற்ற மூன்று கிளாஸ்கள் கிளாஸ் ஏ கிளாஸ் பி மற்றும் கிளாஸ் சி அவை பிணைய அட்ரஸிங்மற்றும் புரவலன் அட்ரஸிங்பகுதி என பிரிக்கப்பட்டுள்ளன இப்போது கிளாஸ் A ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் கிளாஸ் A இன் விஷயத்தில் 24 பிட் எங்களிடம் உள்ளது அது 24 பிட் ஹோஸ்ட் அட்ரஸிங்யாகும் 8 பிட் நெட்வொர்க் அட்ரஸிங் இதில் 1 0 கிளாஸ் A ஐ குறிக்க ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களிடம் மொத்தம் 7 பிட் உள்ளது கிளாஸ் B ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் உங்களிடம் 16 பிட் ஹோஸ்ட் அட்ரஸிங்உள்ளது பின்னர் நெட்வொர்க் அட்ரஸிங்க்கு 16 பிட் உள்ளது எனவே இந்த 16 பிட்டில் இரண்டு பிட்கள் ஒரு கிளாஸ் B எனக் குறிக்க ஒதுக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் மொத்தம் 14 பிட் வைத்திருக்க முடியும் கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் உங்களிடம் 8 பிட் ஹோஸ்ட் அட்ரஸிங்உள்ளது எனவே நெட்வொர்க் அட்ரஸிங் பகுதியில் உங்களுக்கு 8 பிட் ஹோஸ்ட் அட்ரஸிங்இருக்கும் போதெல்லாம் நீங்கள் 32 பிட் வைத்திருக்கலாம் இந்த 32 பிட் மன்னிக்கவும் உங்களிடம் 24 பிட் உள்ளது இந்த 24 பிட்டில் உங்களுக்கு 3 பிட்கள் முடிவுகள் உள்ளன எனவே உங்களிடம் 3 பிட்கள் முடிவு கிடைக்கும்போதெல்லாம் மீதமுள்ள பிட்களை நீங்கள் பிணைய ஐபி பகுதிக்கு பயன்படுத்தலாம் இப்போது இந்த வழக்கில் அந்த கிளாஸ் A ஐ நீங்கள் காணலாம் இது அதிகபட்ச ஹோஸ்ட்களை ஆதரிக்கிறது எனவே கிளாஸ் A அதிகபட்ச ஹோஸ்டை ஆதரிக்கிறது ஆகவே கிளாஸ் A க்கு 24 பிட் ஹோஸ்ட் அட்ரஸிங்யைப் பயன்படுத்துகிறோம் என்றால் ஆதரிக்கப்படும் ஹோஸ்ட் அவ்வளவு அதிகமாக இருக்கும் ஆகவே ஆதரிக்கப்படும் ஹோஸ்டின் எண்ணிக்கை சக்தி 24 க்கு 2 ஆக அதிகமாக இருக்கலாம் வெளிப்படையாக இது சரியாக சமமாக இல்லை 2 சக்தி 24 க்கு சில ஒதுக்கப்பட்ட ஐபி அட்ரஸிங்கள் உள்ளன என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே இது சக்தி 24 க்கு 2 ஐ விட சற்றே குறைவாக உள்ளது ஆனால் சக்தி 24 க்கு 2 க்கு அருகில் உள்ளது எனவே கிளாஸ் A இன் விஷயத்தில் நீங்கள் சக்தி 24 எண் ஹோஸ்டுக்கு 2 க்கு அருகில் ஆதரிக்கலாம் கிளாஸ் B இன் விஷயத்தில் நீங்கள் 16 பிட் ஹோஸ்ட் அட்ரஸிங்யைக் கொண்டிருப்பதால் ஹோஸ்டின் சக்தி 16 எண்ணுக்கு 2 க்கு அருகில் ஆதரிக்கலாம் கிளாஸ் C ஐப் பொறுத்தவரை நீங்கள் 8 ஹோஸ்டின் சக்தி 8 எண்ணுக்கு நெருக்கமான 2 ஹோஸ்டின் 2 எண்ணை ஆதரிக்கலாம் ஏனென்றால் உங்களிடம் 8 பிட் ஹோஸ்ட் அட்ரஸிங்உள்ளது எனவே கேள்வி என்னவென்றால் இந்த பிணைய அட்ரஸிங் இது ஒரு பிணையத்தை அடையாளம் காண பயன்படுகிறது இந்த ஹோஸ்ட் அட்ரஸிங்பகுதி ஒரு பிணையத்திற்குள் ஒரு ஹோஸ்டை தனித்துவமாக அடையாளம் காண பயன்படுகிறது இப்போது ஐபி அட்ரஸிங்களின் ஒவ்வொரு தனிப்பட்ட வகுப்பிலும் எங்களிடம் உள்ளது எங்களுக்கு இரண்டு சிறப்பு அட்ரஸிங்உள்ளது ஒரு அட்ரஸிங்நெட்வொர்க் அட்ரஸிங் என்றும் இரண்டாவது அட்ரஸிங்அதை ஒளிபரப்பு அட்ரஸிங்என்றும் அழைக்கிறோம் எனவே ஹோஸ்ட் அட்ரஸிங்பகுதியில் நாம் அனைவரும் 0 இருக்கும் போது பிணைய அட்ரஸிங் ஒரு பகுதியாகும் எனவே இது ஒரு பிணையத்தை தனித்துவமாக அடையாளம் காண பயன்படுகிறது எனவே ஒரு கிளாஸ் A நெட்வொர்க் ஹோஸ்ட் பகுதியில் உள்ள அனைத்து 0 களாகவும் அடையாளம் காணப்படுகிறது எனவே கிளாஸ் A இன் விஷயத்தில் நீங்கள் ஹோஸ்ட் பகுதியில் 24 இன் 0 ஐ வைத்திருப்பீர்கள் இந்த ஆரம்ப முன்பதிவு 0 உடன் பிணைய பகுதியில் இந்த 8 பிட்கள் இருக்கும் எனவே புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் இருக்கும் இந்த முழு விஷயமும் 126 டாட் 0 டாட் 0 டாட் 0 ஒரு கிளாஸ் A நெட்வொர்க்கை தனித்துவமாக அடையாளம் காணும் இதேபோல் ஒரு கிளாஸ் பி நெட்வொர்க் இந்த ஹோஸ்ட் அட்ரஸிங்பகுதி 16 பிட்கள் அவை 0 க்கு சமம் எனவே அவை 0 மற்றும் ஆரம்ப இரண்டு பிட்கள் 1 0 பின்னர் மீதமுள்ள பகுதி உங்கள் பிணைய அட்ரஸிங்பகுதி எனவே புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் இது கிளாஸ் B பிணைய அட்ரஸிங்யைக் குறிக்கும் 189 புள்ளி 233 புள்ளி 0 புள்ளி 0 ஆகும் இதேபோல் எங்களிடம் ஒளிபரப்பு அட்ரஸிங்உள்ளது எனவே ஒரு ஒளிபரப்பு அட்ரஸிங்என்றால் நீங்கள் பாக்கெட்டை அனுப்பினால் அந்த குறிப்பிட்ட அட்ரஸிங்யுடன் ஐபி டேடாகிராம் இலக்கு அட்ரஸிங்யாக அனுப்பவும் எனவே இலக்கு அட்ரஸிங்யில் இந்த ஒளிபரப்பு அட்ரஸிங்யுடன் அதாவது அந்த நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து ஹோஸ்ட்களும் அந்த பாக்கெட்டைப் பெறுவார்கள் அதனால்தான் இதை ஒளிபரப்பு அட்ரஸிங்என்று அழைக்கிறோம் எனவே ஒளிபரப்பு அட்ரஸிங்யின் விஷயத்தில் ஒளிபரப்பு அட்ரஸிங்கள் ஹோஸ்ட் அட்ரஸிங் பகுதியில் உள்ள அனைத்து 1 ஆகவும் குறிக்கப்படுகின்றன எனவே ஒளிபரப்பு அட்ரஸிங்யின் விஷயத்தில் ஹோஸ்ட் அட்ரஸிங் பகுதியில் நீங்கள் 1 ஐ வைத்திருக்கிறீர்கள் எனவே ஒரு கிளாஸ் ஒளிபரப்பு அட்ரஸிங்யின் விஷயத்தில் நீங்கள் இந்த 126 புள்ளி 0 புள்ளி 0 இந்த புள்ளி 126 புள்ளி 0 புள்ளி 0 புள்ளி 0 இந்த பிணைய அட்ரஸிங்யுடன் ஒத்துப்போகிறீர்கள் இவை அனைத்தும் ஹோஸ்ட் அட்ரஸிங் பகுதியில் உள்ளன 126 டாட் 255 டாட் 255 டாட் 255 ஒளிபரப்பு அட்ரஸிங்யாக இதேபோல் கிளாஸ் பி நெட்வொர்க்கைப் பொறுத்தவரை 189 டாட் 233 டாட் 0 டாட் 0 நீங்கள் 1 ஐ ஹோஸ்ட் அட்ரஸிங்பகுதியில் வைத்தால் அது இந்த நெட்வொர்க்கிற்கான ஒளிபரப்பு அட்ரஸிங்க்கு ஒத்திருக்கிறது எனவே 189 டாட் 233 டாட் 0 டாட் 0 க்கான ஒளிபரப்பு அட்ரஸிங்189 டாட் 233 டாட் 255 டாட் 255 ஆகும் எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட பிணைய அட்ரஸிங்க்கும் நீங்கள் 0 ஐ ஹோஸ்ட் அட்ரஸிங் பகுதியில் அல்லது அனைத்து 1 ஐ ஹோஸ்ட் அட்ரஸிங்யில் வைக்கக்கூடாது எனவே இவை இரண்டும் தவிர்க்கப்படுகின்றன ஏனென்றால் இவை இரண்டும் தவிர்க்கப்படுகின்றன எனவே இவை அனைத்தும் 0 மற்றும் அனைத்து 1 களும் ஹோஸ்ட் அட்ரஸிங்யாக பயன்படுத்தப்படாது எனவே நீங்கள் ஒரு கிளாஸ் A ஐபி அட்ரஸிங்யை எடுத்துக் கொண்டால் ஒரு கிளாஸ் A ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் எத்தனை செல்லுபடியாகும் ஹோஸ்ட் இருக்க முடியும் என்று நான் உங்களிடம் கேட்டால் எனவே இதை நாம் இப்படி கணக்கிடலாம் ஒரு கிளாஸ் ஐபி அட்ரஸிங்க்குச் சொல்லுங்கள் ஹோஸ்ட் அட்ரஸிங்பகுதியில் எனக்கு 24 பிட்கள் உள்ளன ஹோஸ்ட் அட்ரஸிங்யில் உங்களிடம் 24 பிட்கள் இருக்கும்போதெல்லாம் அதாவது ஒரு கிளாஸ் ஐபி அட்ரஸிங்க்கான உங்கள் செல்லுபடியாகும் ஹோஸ்டின் எண்ணிக்கை 2 சக்தி 24 மைனஸ் 2 ஆகும் எனவே இந்த 2 கள் நாம் 0 மற்றும் அனைத்து 1 ஐ ஹோஸ்ட் அட்ரஸிங்யில் தவிர்க்கிறோம் பகுதி எனவே நெட்வொர்க் அட்ரஸிங்யைக் குறிக்கும் அனைத்து 0 களும் நெட்வொர்க் அட்ரஸிங்யைக் குறிக்க அனைத்து 1 ஐக் குறிக்கும் அனைத்து 1 களும் எனவே இந்த இரண்டும் தவிர்க்கப்பட்டுள்ளன இப்போது அது ஒரு கிளாஸ் ஐபி அட்ரஸிங்க்கு இருந்தது எனவே ஒரு கிளாஸ் ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் நாம் 0 மற்றும் எல்லா 1 ஐயும் தவிர்க்கிறோம் எனவே ஒரு கிளாஸ் A ஐபி அட்ரஸிங்யில் செல்லுபடியாகும் ஹோஸ்ட்களின் 24 மைனஸ் 2 எண்ணுக்கு 2 உள்ளது இதேபோல் நீங்கள் கிளாஸ் B ஐபி அட்ரஸிங்க்குச் சென்றால் ஒரு கிளாஸ் B ஐபி அட்ரஸிங்யில் ஹோஸ்ட்களுக்கு 16 பிட்கள் உள்ளன எனவே அதாவது செல்லுபடியாகும் ஹோஸ்ட்களின் எண்ணிக்கை 2 சக்தி 16 மைனஸ் 2 ஆகும் மீண்டும் இந்த இரண்டிற்கும் ஒளிபரப்பு அட்ரஸிங்யான 1 ஐ தவிர்த்து விடுகிறோம் மற்றும் அனைத்து 0 கள் நெட்வொர்க் அட்ரஸிங் கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்க்கு உங்களிடம் 8 பிட்கள் ஹோஸ்டில் உள்ளன எனவே உங்களிடம் 8 பிட்கள் ஹோஸ்டில் இருப்பதால் செல்லுபடியாகும் அட்ரஸிங்யின் எண்ணிக்கை சக்தி 8 மைனஸ் 2 க்கு 2 ஆகும் எனவே இந்த 2 மீண்டும் அனைத்து 1 மற்றும் அனைத்து 0 களையும் தவிர்க்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட பிணைய அட்ரஸிங்க்கான ஒவ்வொரு முறையும் ஹோஸ்ட் அட்ரஸிங்ப் பகுதியிலுள்ள அனைத்து 0 களையும் அல்லது ஹோஸ்ட் அட்ரஸிங்ப் பகுதியிலுள்ள 1 ஐயும் பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் இவை இரண்டும் பிணைய அட்ரஸிங்யின் சிறப்பு அட்ரஸிங்கள் மற்றும் ஒளிபரப்பு அட்ரஸிங்யைக் குறிக்கின்றன எனவே ஹோஸ்ட் அட்ரஸிங்ப் பகுதியிலுள்ள அனைத்து 1 பேரும் ஒரு ஒளிபரப்பு அட்ரஸிங்யாக இருந்தால் அந்த நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து ஹோஸ்டுக்கும் பாக்கெட் அனுப்பப்படுகிறது எல்லா 0 களின் விஷயத்திலும் அது ஒரு சிறப்பு அட்ரஸிங்யாகும் இது குறிப்பிட்ட நெட்வொர்க்கைக் குறிக்கப் பயன்படுகிறது எனவே இந்த நெட்வொர்க் அட்ரஸிங்யின் பயன்பாடு இந்த ரூட்டிங் செயல்முறை பற்றி விவாதிக்கும்போது அதைப் பார்க்கிறோம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நீங்கள் நெட்வொர்க்கில் 255 எண்ணிக்கையிலான ஹோஸ்டைக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறது இப்போது நீங்கள் எந்த ஐபிவி 4 அட்ரஸிங்வகுப்பைப் பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்வி வருகிறது எனவே நீங்கள் கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்யைப் பயன்படுத்த வேண்டுமா அல்லது கிளாஸ் பி ஐபி அட்ரஸிங்யைப் பயன்படுத்த வேண்டுமா இப்போது ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் நீங்கள் ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்யைப் பார்த்தால் ஹோஸ்ட் வேகத்தில் உங்களுக்கு 8 பிட்கள் உள்ளன எனவே ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்க்கு உங்கள் செல்லுபடியாகும் ஹோஸ்டின் எண்ணிக்கை சக்தி 8 மைனஸ் 2 க்கு 2 ஆகும் இது 256 மைனஸ் 2 க்கு சமம் இது 254 க்கு சமம் எனவே உங்களிடம் 254 எண்ணிக்கையிலான செல்லுபடியாகும் ஹோஸ்ட்கள் உள்ளன எனவே ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்யின் போது உங்களிடம் 254 எண்ணிக்கையிலான செல்லுபடியாகும் ஹோஸ்ட் இருக்கும்போது நீங்கள் 255 எண்ணிக்கையிலான ஹோஸ்டை ஆதரிக்க விரும்பினால் வெளிப்படையாக ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்யுடன் அதை நாம் ஆதரிக்க முடியாது அதனால் அந்த கிளாஸ் சி இந்த வழக்கில் ஐபி அட்ரஸிங் சாத்தியமில்லை ஆனால் நீங்கள் ஒரு கிளாஸ் B ஐபி அட்ரஸிங்யைப் பயன்படுத்தினால் ஒரு கிளாஸ் B IP B ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் நீங்கள் 2 சக்தி மைனஸ் 16 வெவ்வேறு ஹோஸ்டின் எண்ணிக்கையை ஆதரிக்கலாம் ஆனால் இங்கே நீங்கள் 255 அட்ரஸிங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் 255 அட்ரஸிங்யை மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் சாத்தியமான 255 வெவ்வேறு அட்ரஸிங்களில் 2 சக்தி 16 கழித்தல் 2 அட்ரஸிங்கள் அதனால் நீங்கள் இழக்கிறீர்கள் அல்லது ஒரு பெரிய அட்ரஸிங்இடத்தை வீணடிக்கிறீர்கள் எனவே ஐபிவி4 அட்ரஸிங்பொறிமுறையின் ஒரு பகுதியாக ஆரம்பத்தில் வடிவமைக்கப்பட்ட கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸிங்யின் முக்கிய சிக்கல் இதுவாகும் எனவே அதனால்தான் இந்த உன்னதமான அட்ரஸிங்யிலிருந்து நாம் வகுப்பற்ற அட்ரஸிங்என்று அழைக்கும் ஒரு திசையை நோக்கி நகர்கிறோம் அல்லது இது சமீபத்தில் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங் அல்லது சிஐடிஆர் என அழைக்கப்படுகிறது இப்போது சிஐடிஆரின் யோசனை என்னவென்றால் நீங்கள் ஒரு பெரிய நெட்வொர்க்கை பல சிறிய நெட்வொர்க்குகளாகப் பிரிக்கலாம் அல்லது பல சிறிய நெட்வொர்க்குகளை ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய பிணையத்தைக் கொண்டிருக்கலாம் எனவே அந்த நெட்வொர்க்கில் உள்ள ஹோஸ்ட்களுக்கு நீங்கள் ஒரு சில ஐபி அட்ரஸிங்களை வழங்க முடியும் எனவே அதற்காக இந்த இரண்டு வெவ்வேறு கருத்துகள் சப் நெட்டிங் மற்றும் சூப்பர் நெட்டிங் எனவே துணை வலையமைப்பின் யோசனை ஒரு பெரிய நெட்வொர்க்கை பல சிறிய நெட்வொர்க்குகளாகப் பிரிப்பதும் சூப்பர் நெட்டிங்கின் ஒரு யோசனை பல சிறிய நெட்வொர்க்குகளை ஒரே பெரிய நெட்வொர்க்காக இணைப்பதும் ஆகும் எனவே சப் நெட்டிங் மற்றும் சூப்பர் நெட்டிங் என்ற இந்த கருத்து ஒன்றாக அவை வகுப்பற்ற இன்டர் டொமைன் ரூட்டிங் அல்லது சிஐடிஆர் என்ற கருத்தை உருவாக்குகின்றன எனவே சிஐடிஆர் என்பது இந்த வகுப்பற்ற அட்ரஸிங்த் திட்டத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் ரூட்டிங் பொறிமுறைக்கு பயன்படுத்தப்படும் கருத்தாகும் பின்னர் நாம் பார்ப்போம் ஆனால் இங்குள்ள யோசனை என்னவென்றால் வர்க்க எல்லையை 8 பிட் 16 பிட் அல்லது 24 பிட் என்று பிணைப்பதை விட நான் நடுவில் ஏதாவது பயன்படுத்தலாமா என்பதுதான் எனவே பல சிறிய சப்நெட்களை ஒன்றிணைத்து ஒரு பெரிய சப்நெட்டை உருவாக்க முடியுமா அதை நாம் சூப்பர் நெட்டிங் என்று அழைக்கிறோம் அல்லது ஒரு பெரிய சப்நெட்டை பல சிறிய சப்நெட்டுகளாக உடைத்து பின்னர் ஐபி அட்ரஸிங்கள் அல்லது 1 கிளாஸ் ஐபி அட்ரஸிங்யை தனிப்பட்ட சப்நெட்டுகளுக்கு ஒதுக்க முடியுமா துணை வலையின் கருத்து எனவே சப் நெட்டிங் மற்றும் சூப்பர் நெட்டிங் என்ற இந்த கருத்து இன்னொரு விஷயத்திற்கு வழிவகுக்கிறது இப்போது நமக்கு ஒரு நிலையான வர்க்க எல்லை இல்லை உங்களிடம் நிலையான கிளாஸ் எல்லை இல்லாத போதெல்லாம் உங்கள் வர்க்க எல்லை என்ன என்பதை தீர்மானிக்க மற்றொரு தகவல் உங்களிடம் இருக்க வேண்டும் எனவே வர்க்க எல்லையை தீர்மானிக்க சப்நெட் மாஸ்க் என்ற கருத்தை நாம் பயன்படுத்தினோம் எனவே இந்த சப்நெட் மாஸ்க் இது பிணைய அட்ரஸிங்புலத்தில் உள்ள பிட்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது எனவே இப்போது நீங்கள் இந்த 8 16 அல்லது 24 பிட் நிலையான எண்களை சப்நெட் மாஸ்க்ல் பயன்படுத்தப் போவதில்லை மாறாக விஷயங்கள் மாறக்கூடியவை ஏனென்றால் விஷயங்கள் மாறுபடும் உங்கள் சப்நெட் மாஸ்க் உண்மையில் உங்கள் முகவரி இடத்தில் எத்தனை எண்கள் உள்ளன என்பதை தீர்மானிக்கிறது ஒரு சப்நெட் அல்லது அதனுடன் தொடர்புடைய பிணைய ஐபி முகவரியை தீர்மானிக்கிறது எனவே முழு விஷயத்தையும் பார்ப்போம் எனவே உங்கள் உன்னதமான ஐபி அட்ரஸிங்களின் விஷயத்தில் ஹோஸ்ட் எண்ணுடன் பிணைய முன்னொட்டு இருந்தது எனவே இந்த முழு ஹோஸ்ட் எண் இடமும் இப்போது சப்நெட் எண் மற்றும் ஹோஸ்ட் எண்ணாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே உன்னதமான அட்ரஸிங்யிலிருந்து இந்த அசல் நெட்வொர்க் முன்னொட்டு மற்றும் சப்நெட் எண்ணை ஒன்றாக இணைத்து உங்களுக்கு சப்நெட் ஐபி வழங்குகிறது எனவே இந்த சப்நெட் ஐபி என்பது உங்கள் இயந்திரத்திற்கு சொந்தமான பிணையத்தின் ஐபி ஆகும் எனவே இப்போது நாம் இந்த நிலையான நெட்வொர்க்குகளைப் பயன்படுத்தவில்லை மாறாக ஒரு படிநிலை பாணியில் பல சப்நெட்களின் நெட்வொர்க் கன்சிஸ்ட் என்று சொல்கிறோம் எனவே சப்நெட்டுகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பிணையத்தை உருவாக்குகின்றன மேலும் அந்த நெட்வொர்க் அடுத்த அடுக்கில் சப்நெட்டாக செயல்படுகிறது எனவே அது பல சப்நெட்டுகள் உள்ளன அவை மீண்டும் ஒன்றிணைந்து மற்றொரு நெட்வொர்க்கின் மற்றொரு தொகுப்பை உருவாக்குகின்றன மேலும் அந்த படிநிலை ஃபேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முழு நெட்வொர்க் முன்னொட்டு மற்றும் இந்த முழு அணியையும் உருவாக்கும் சப்நெட் எண் உங்கள் சப்நெட் ஐபியை உருவாக்குகிறது பின்னர் உங்களுக்கு ஹோஸ்ட் எண் புலம் உள்ளது எனவே ஹோஸ்ட் எண்களிலிருந்து சில பிட்களை எடுத்து வருகிறோம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எனவே உங்கள் ஐபி அட்ரஸிங்யின் விஷயத்தில் இது உங்கள் ஐபி அட்ரஸிங் என்று கூறினால் இந்த நான்கு 8 பிட் துகள்களிலும் உங்கள் நெட்வொர்க் ஐபி அல்லது சப்நெட் ஐபி ஆகியவற்றைக் குறிக்க எத்தனை பிட்கள் உள்ளன என்பதைத் தீர்மானிக்க இந்த நெட்மாஸ்க் அல்லது சப்நெட் மாஸ்க் தேவை என்று நான் குறிப்பிட்டுள்ளேன் இப்போது நெட்வொர்க் மற்றும் சப்நெட் என்ற வார்த்தையை ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்துகிறோம் எனவே உங்களிடம் இந்த சப்நெட் அட்ரஸிங்பகுதி உள்ளது எனவே இந்த சப்நெட் மாஸ்க் அதை நன்கு தீர்மானிக்கிறது சப்நெட் மாஸ்க் மீண்டும் 32 பிட் பைனரி ஆகும் அங்கு தொடர்ச்சியாக 1 கள் உள்ளன பின்னர் சில தொடர்ச்சியான 0 கள் உள்ளன எனவே இந்த சில தொடர்ச்சியான 1 கள் இந்த பகுதி வரை உங்கள் சப்நெட் அட்ரஸிங்என்பதை தீர்மானிக்கிறது எனவே கிளாஸ் A ஐபி அட்ரஸிங்யைப் பற்றி நீங்கள் நினைத்தால் கிளாஸ் A ஐபி அட்ரஸிங்ன் விஷயத்தில் இது உங்கள் பிணைய அட்ரஸிங் கிளாஸ் B இன் விஷயத்தில் இது உங்கள் பிணைய அட்ரஸிங்எல்லை கிளாஸ் சி என்றால் இது உங்கள் பிணைய அட்ரஸிங்எல்லை இப்போது அந்த நிலையான எல்லையை விட மாறக்கூடிய எல்லையை நாம் பயன்படுத்தவில்லை இந்த சப்நெட் நம் அனைவருக்கும் 1 இருக்கும் இடத்தை மறைக்கிறது எனவே இந்த 1 இன் பல பிட்கள் உங்கள் சப்நெட் ஐபி என்பது உங்கள் சப்நெட் ஐபியை தீர்மானிக்கும் எனவே ஐடிஆர் அட்ரஸிங்வடிவமைப்பில் ஐபி அட்ரஸிங்யை இந்த வடிவத்தில் எழுதுகிறோம் எனவே எங்களிடம் ஐபி அட்ரஸிங் புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து சில எண்ணைக் குறைக்கவும் எனவே இந்த எண் சப்நெட் மாஸ்கில் எத்தனை பிட்கள் 1 என்பதை தீர்மானிக்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் எனது அட்ரஸிங்191 டாட் 180 டாட் 235 டாட் ஸ்லாஷ் 12 அதாவது முதல் 12 பிட்கள் பிணைய அட்ரஸிங் மற்றும் மீதமுள்ள 20 பிட்கள் ஹோஸ்ட் அட்ரஸிங் எனவே நெட்வொர்க் அட்ரஸிங்யின் முதல் 12 பிட்கள் என்றால் எனது சப்நெட் மாஸ்க் முதல் 12 பிட் 1 ஆக இருக்கும் மீதமுள்ள பிட்கள் மற்றொரு 8 பிட்கள் மீதமுள்ள பிட்கள் 0 ஆக இருக்கும் எனவே சப்நெட் முகமூடியில் 1 என 12 பிட்கள் முதல் 12 எண்ணிக்கையிலான பிட்கள் இருக்கும் மீதமுள்ள 20 எண்ணிக்கையிலான பிட்கள் 0 கள் எனவே முதல் 12 பிட்கள் எனது சப்நெட் ஐபியைக் குறிக்கிறது என்பதை இது தீர்மானித்தது எனவே சிஐடிஆர் விஷயத்தில் நீங்கள் இந்த கையேடு ஐபி கையேடு ஐபி அமைப்பை வெவ்வேறு இயக்க முறைமைகளில் செய்திருந்தால் எனவே நீங்கள் ஐபி அட்ரஸிங் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சப்நெட் மாஸ்க் ஆகியவற்றை வழங்க வேண்டும் இங்கே சப்நெட் மாஸ்க் 255 டாட் 255 டாட் 255 டாட் 0 என்று நீங்கள் காண்பீர்கள் அதாவது 24 பிட்கள் முதல் 24 பிட்கள் சப்நெட் ஐபி மீதமுள்ள 8 பிட்கள் ஹோஸ்ட் அட்ரஸிங்யைக் குறிக்கப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸிங்யில் இந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸிங்யிலிருந்து இந்த முதல் 24 பிட்கள் எனது நெட்வொர்க் ஐபி என்பதால் நீங்கள் தீர்மானிக்க முடியும் எனவே பிணைய ஐபிக்கள் 192 டாட் 168 டாட் 1 டாட் 0 இந்த நெட்வொர்க்கின் கீழ் இது எண் 50 ஹோஸ்ட் இதன் மூலம் அடையாளம் காணப்படுகிறது ஐபி அட்ரஸிங் எனவே அதுதான் சப்நெட் முகமூடியின் அழகு இதேபோல் நீங்கள் லினக்ஸில் விஷயங்களை அமைக்கும் போதெல்லாம் இந்த நெட் மாஸ்க் புலத்துடன் அதை அமைக்கலாம் எனவே இந்த சொல் சப்நெட் மாஸ்க் மற்றும் நெட்மாஸ்க் ஆகியவை மாறி மாறி பயன்படுத்தப்படுகின்றன விண்டோஸில் சப்நெட் மாஸ்க் என்ற சொல்லைப் பயன்படுத்துகிறோம் லினக்ஸில் நாம் நெட் மாஸ்க் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் எனவே வெவ்வேறு கணினிகளுக்கு ஐபி அட்ரஸிங்களை ஒதுக்குவது குறித்த பரந்த யோசனை இதுதான் அடுத்த வகுப்பில் இந்த சிஐடிஆரின் 1 குறிப்பிட்ட உதாரணத்தை ஒரு ஐபி அட்ரஸிங் பூல் கொடுத்த சப்நெட்டிங் மற்றும் சூப்பர்நெட்டிங் மூலம் பார்க்கிறோம் அந்த ஐபி அட்ரஸிங் பூலை பல சப்நெட்டுகளாக எவ்வாறு பிரிக்கலாம் பின்னர் அந்த சப்நெட்டின் உள்ளே வெவ்வேறு ஹோஸ்டுக்கு ஐபி அட்ரஸிங்களை ஒதுக்கலாம் அதாவது அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் எனவே இன்று இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி